வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த எனது பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் நான் கான்பூரில் உள்ள மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் துறையைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் எனவே இந்த பாடநெறி என் பி டி ஈ எல் மூக்ஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாக உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது நாம் மூன்றாவது வாரம் தொகுதி இரண்டில் இருக்கிறோம் பின்னர் இது விரிவுரை எண் பதினான்கு முந்தைய சொற்பொழிவில் நான் உங்களிடம் பழக்கவழக்கங்களைப் பற்றி பேசினேன் பின்னர் நல்ல மற்றும் கெட்ட பழக்கங்களை அடையாளம் காண்பது குறித்த விவாதத்தைத் தொடங்கினேன் அதை அடையாளம் காண நான் உங்களுக்கு சில வழிகாட்டுதல்களை வழங்கத் தொடங்கினேன் முந்தைய சொற்பொழிவில் நாம் விவாதித்தவற்றின் விரைவான சிறப்பம்சத்தை உங்களுக்குத் தருகிறேன் நீங்கள் பழக்கவழக்கங்களைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் பல விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சித்தேன் எந்தவொரு பழக்கத்தையும் எளிதில் உருவாக்க முடியும் என்ற தவறான எண்ணத்தை நீங்கள் கொண்டிருப்பது போன்ற நிறைய அனுமானங்கள் உங்களுக்கு உள்ளன அதற்கும் மேலாக நீங்கள் அதை எளிதாக மாற்ற முடியும் என்ற எண்ணமும் உங்களுக்கு உள்ளது அந்த தவறான அனுமானத்துடன் நீங்கள் கெட்ட பழக்கங்களைக் குவிக்க விடுகிறீர்கள் உண்மையில் கெட்ட பழக்கம் எவ்வாறு குவிகிறது என்பதற்கான உதாரணத்தை நான் கொடுத்தேன் இது உங்கள் கட்டில் அல்லது மேசையின் மீது நீங்கள் எறியும் துணியைப் போன்றது அது ஒரு பெரிய குவியலாக மாறும் வரை நீங்கள் வீசும் காகிதத்தைப் போல அல்லது விசிறியில் குவிந்திருக்கும் தூசி போல ஆரம்பத்தில் நீங்கள் அதைக் கவனிக்கவில்லை மெதுவாக அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிதாகிவிடும் பின்னர் நீங்கள் பீதியடையத் தொடங்கி அதைப் பற்றி ஏதாவது செய்ய முயற்சிக்கிறீர்கள் இப்போது நீங்கள் நினைப்பது போல் அனைத்து பழக்கங்களும் எளிதில் காணப்படவில்லை குறிப்பாக நல்லவை நல்லவற்றை உருவாக்குவது மிகவும் கடினம் மற்றும் நமது பெரும்பாலான பழக்கவழக்கங்கள் வெளிப்புற தூண்டுதல்களுக்கு தெரியாமல் நடக்கின்ற நடத்தை பதில்களாகும் அவர்கள் ஒருவித வெளிப்புற விஷயத்தால் தூண்டப்படுகின்றன ஆனால் நம் மூளையின் உள்ளே அது தூண்டப்படுகிறது பின்னர் நாம் ஒரு குறிப்பிட்ட முறையில் பதிலளிக்கிறோம் வரவிருக்கும் சொற்பொழிவில் இந்த அம்சத்தை இன்னும் விரிவாகப் பார்க்கிறோம் ஆனால் இதைப் பற்றி பேசிய பிறகு நல்ல மற்றும் கெட்ட பழக்கங்களைக் கண்டறிவதற்கான வழிகாட்டும் கொள்கைகளைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்லத் தொடங்கினேன் எனவே இறுதியில் ஒரு தந்தை சுவரில் ஆணிகளை அடிக்கும் கதையைப் பற்றி நான் உங்களுக்குச் சொன்னேன் பின்னர் அந்தக் கதையிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் என்னவென்றால் கெட்ட பழக்கங்களை நீங்கள் மாற்றினாலும் உங்கள் குணத்தில் இன்னும் அழியாத அடையாளத்தை விட்டுச்செல்லும் நல்ல பழக்கங்களை வளர்ப்பது எல்லா நேரத்திலும் பாதுகாப்பானது மற்றும் சிறந்தது குறிப்பாக உங்கள் ஆளுமையை வளர்ப்பது பற்றி நீங்கள் நினைத்தால் கெட்ட பழக்கங்களை முற்றிலுமாக அகற்றி முடிந்தவரை பல நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்ள முயற்சிக்கவும் ஏனென்றால் நான் சொன்னது போல் பிற்காலத்தில் கூட நீங்கள் சில கெட்ட பழக்கத்தை விட்டு விட வேண்டும் என்று நினைக்கும் போது சில நேரங்களில் அது மிகவும் தாமதமாகிவிடும் சில நேரங்களில் நீங்கள் அதை மாற்றினாலும் கூட உங்கள் ஆரம்ப நாட்களில் உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தது என்பதை மக்கள் மறந்துவிடப் போவதில்லை எனவே அதை மனதில் கொள்ளுங்கள் தந்தை மகனிடம் சொன்னது போல் எனவே நீதிக்கருத்தை நினைவில் கொள்ளுங்கள் அதைத் தவிர்ப்பது நல்லது இதனால் நீங்கள் ஒரு வலுவான ஆளுமையை வளர்த்துக் கொள்வீர்கள் மேலும் பிற்காலத்தில் கூட யாரும் அதை உங்களிடம் சுட்டிக்காட்டமாட்டார்கள் இப்போது மீண்டும் நமது விவாதத்திற்கு வருவோம் நான் சொன்னது போல் இந்த வாரம் கதைகள் நிறைந்தது பின்னர் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் எனக்கு கதைகளைச் சொல்லப் பிடிக்கும் நான் உங்களுக்கு இன்னொரு கதையைச் சொல்லப் போகிறேன் இந்த கதை ஒரு நோயாளியைப் பற்றியது பின்னர் கதை தொடங்கும் போது அது ஒரு மருத்துவமனையின் ஐ யுவில் உள்ளது மருத்துவமனையில் ஒரு நோயாளி படுத்துக் கொண்டிருக்கிறார் பின்னர் நோயாளிக்கு அருகில் அவரது மனைவி இருக்கிறார் அவள் மிகவும் கவலைப்படுகிறாள் பின்னர் அவள் கையில் ஒரு சிறிய குழந்தை உள்ளது பின்னர் இரண்டு குழந்தைகள் அவளுக்கு அருகில் நிற்கிறார்கள் பின்னர் அவர்கள் மிகவும் கவலைப்படுகிறார்கள் ஏனென்றால் இந்த நபருக்கு ஒருவித உயிரைக்கொல்லும் நோய் இருப்பது போல் தெரிகிறது வெளிப்படையாக முகத்தை பார்த்தால் அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பது போல் தெரிகிறது பின்னர் அவர் ஐ யுவில் இருக்கிறார் என்ற உண்மை அவர் தனது கடைசி மூச்சைக் கொடுக்கக் காத்திருப்பது போல் தெரிகிறது பின்னர் அவர் எந்த நேரத்திலும் இறக்கக்கூடும் எனவே இந்த தருணம் பின்னர் ஒரு மருத்துவர் ஒரு சிறப்பு மருத்துவர் இருக்கிறார் பின்னர் அவரால் இதைப் பற்றி ஏதாவது செய்ய முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் மேலும் இந்த மருத்துவர் வந்து அவரை அறுவை சிகிச்சைக்கு அழைத்துச் செல்கிறார் என்றால் அவரை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது இப்போது இந்த மருத்துவர் அமெரிக்கா சென்று வந்தவர் பின்னர் அவர் உலக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அவர் மிகவும் பிஸியான நபர் அவர்கள் மருத்துவருக்காக காத்திருந்தனர் துரதிர்ஷ்டவசமாக அன்று அவர் வருவார் என்று மருத்துவர் கூறியுள்ளார் பின்னர் அவர்கள் மருத்துவருக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் டாக்டர் வருவார் என்ற நம்பிக்கையுடன் பின்னர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியைக் காப்பாற்றுவார் யார் எந்த நேரத்திலும் இறக்கலாம் அவர் குடும்பத்துடன் இருக்கிறார் பின்னர் அவருக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் பின்னர் மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளின் தாய் அவள் இந்த சூழ்நிலையைப் பற்றி மிகவும் கவலைப்பட்டாள் இவ்வளவு மன அழுத்தம் சரி பின்னர் மருத்துவர் நுழைகிறார் எனவே அவர்கள் மருத்துவரைப் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறார்கள் பின்னர் இந்த நபர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்ற வழக்கு குறித்து மருத்துவரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் அவர் காப்பாற்றப்படுவதற்காக அவர் ஒருவித அறுவை சிகிச்சை செய்ய அவர்கள் காத்திருக்கிறார்கள் அல்லது குறைந்தபட்சம் அவர் இன்னும் சிறிது காலம் வாழ முடியும் இப்போது டாக்டர் அந்த நபரின் பெயரைப் படிக்கிறார் பின்னர் மிகவும் குழப்பமடைந்தார் பின்னர் அவர் மற்ற நபரின் கண்களை ஆழமாகப் பார்க்கிறார் அதாவது நோயாளி மற்றும் நோயாளியும் மருத்துவரைப் பார்க்கிறார் மெதுவாக அவர்கள் ஒருவருக்கொருவர் அடையாளம் காணத் தொடங்குகிறார்கள் பின்னர் ஒரு ஃபிளாஷ் பேக்கைப் பார்ப்போம் பின்னர் நாம் நோயாளியின் குழந்தைப் பருவத்திற்கு செல்கிறோம் மட்டும் குழந்தை பருவத்தில் எனவே அவர் நண்பருடன் நெருக்கமாக இருக்கிறார் பின்னர் இந்த நண்பருடன் அவர்கள் வளர்ந்து வருகின்றனர் எனவே ஒரு நாள் அவர்கள் பள்ளிக்குச் செல்லும்போது எனவே இந்த நண்பர் கூறுகிறார் ஏய் வா நீங்கள் இன்னும் குழந்தைகளைப் போல இருக்கிறீர்கள் வளர்ந்தவர்களைப் போல நடந்து கொள்வோம் சரி பின்னர் இந்த நபர் அவரிடம் கேட்டார் நான் ஒரு வளர்ந்த பையனாக வேண்டும் என்று நீங்கள் சொல்வதன் அர்த்தம் என்ன அவர் கூறினார் இதைப் பாருங்கள் நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்துவிட்டேன் பின்னர் நான் ஒரு ஆண் போல உணர்கிறேன் நீங்கள் ஏன் இதைத் தொடங்கக்கூடாது இந்த பையன் மிகவும் பயந்துவிட்டான் அப்போது அவர் யோசித்தார் இல்லை நான் சிகரெட் புகைக்கத் தொடங்க மாட்டேன் பின்னர் என் தந்தை மிகவும் பழமைவாதி பின்னர் நாங்கள் அந்த வகையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல அது மிகவும் மோசமானது அவர் கூறினார் ஆ இந்த ஸ்கிராப் அனைத்தையும் நீங்கள் விட்டுவிடுங்கள் சந்தோஷமாக இருங்கள் நீங்கள் ஒரு நண்பராக இருந்தால் அதை புகைக்க வேண்டும் நான் உங்கள் நண்பர் நான் உங்களுக்கு மோசமான விஷயங்களைச் சொல்லவில்லை இப்போது இந்த பையன் புகைபிடிக்கத் தொடங்கினார் அது ஃப்ளாஷ்பேக்கில் உள்ளது அவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளால் சூழப்பட்டிருக்கும் தற்போதைய சூழ்நிலைக்கு நாம் திரும்பி வருவோம் மேலும் அதே நோயாளி தான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் அவர் தான் புகைபிடிக்கத் தொடங்குவதற்கு மிகவும் பயந்தவர் ஆனால் பின்னர் மருத்துவர் யார் உங்களில் பெரும்பாலோர் இந்த நேரத்தில் யூகித்திருப்பதைப் போல மருத்துவர் அவருடைய நண்பர் உனது நண்பன் என்று சொல்லி இந்த பையனை புகைபிடிக்கும் பழக்கத்தை உருவாக்கினார் அவர் ஒரு மனிதராக இருக்க வேண்டும் அவர் வயது வந்தவரைப் போல நடந்து கொள்ள வேண்டும் பின்னர் இந்த மருத்துவர் மிகவும் ஆரோக்கியமாக மிகவும் பிரபலமாக மற்றும் செல்வந்தராக இருக்கும் இந்த மருத்துவரைப் பார்த்து அவர் முற்றிலும் பின்வாங்கப்பட்டார் எனவே முழு மனிதகுலத்தையும் காப்பாற்றியதற்காக அனைவராலும் பாராட்டப்பட்டுள்ளார் பின்னர் அவரது அறுவை சிகிச்சைகள் மிகவும் பிரபலமாக உள்ளன என்ன நடந்தது எனவே அவர் சொல்கிறார் நீயா பின்னர் அவர் கூறுகிறார் இது நீயா ஓ பின்னர் அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் அதே நேரத்தில் நோயாளி ஒரு வகையான திக்குவாய்ந்த குரலில் போராடினார் பின்னர் அவர் அவரிடம் ஒரே ஒரு விஷயத்தைக் கேட்க விரும்பினார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் இன்னும் புகைபிடிக்கிறீர்களா அதற்கு டாக்டர் சிரித்தார் பின்னர் அவர் கூறினார் எனவே அது ஒரு குழந்தை பருவ வேடிக்கைக்காக மட்டுமே எனவே நான் கல்லூரிக்குச் சென்ற போது அதை விட்டுவிட்டேன் எனது மருத்துவத் தொழிலைப் பற்றி நான் தீவிரமாக இருக்கும்போது அது ஒரு மருத்துவருக்கு நல்லதல்ல என்பதை நான் அறிந்தேன் நான் அதை நீண்ட காலத்திற்கு முன்பே விட்டு விட்டேன் எனக்கு ஒரு மருத்துவத்தில் இடம் கிடைத்த நாள் நான் அதை விட்டுவிட்டேன் நீங்கள் இப்படித் தொடர்ந்திருப்பீர்கள் என்று எனக்குத் தெரியாது நீங்கள் ஒரு சங்கிலி புகைப்பிடிப்பவராக மாறியது போல் தெரிகிறது பின்னர் இந்த பழக்கத்தை உங்களால் நிறுத்த முடியவில்லை நீங்கள் வரை வந்துள்ளீர்கள் என்று பாருங்கள் எனவே நான் இதை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை இப்போது இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன பாடம் என்னவென்றால் நல்ல பழக்கங்கள் மற்றும் கெட்ட பழக்கங்கள் இரண்டும் சக குழுவின் தாக்கம் மற்றும் அல்லது சுற்றுச்சூழலால் உருவாகின்றன நம்மைச் சுற்றியுள்ளவர்களோ அல்லது சுற்றுச்சூழலோ தான் உண்மையில் ஏதாவது செய்யத் தூண்டுதலைத் தருகின்றன பின்னர் ஒரு பழக்கமாக மாறுகிறது இது நல்ல பழக்கமாக இருக்கலாம் கெட்ட பழக்கமாக இருக்கலாம் ஆனால் கதையில் கூறப்பட்டபடி ஒரு நல்ல பழக்கத்தைத் தக்கவைத்துக்கொள்வது அல்லது கெட்ட பழக்கத்தை மாற்றுவது என்பது தனிப்பட்ட கருத்து மற்றும் நம்பிக்கையைப் பொறுத்தது இப்போது மருத்துவர் மற்றும் நோயாளி இருவரும் புகைபிடிக்கத் தொடங்கிய அதே சூழலைப் பாருங்கள் உண்மையில் பின்னர் புகழ்பெற்ற மருத்துவராக மாறிய நபர் தான் உண்மையான குற்றவாளி அவர் தான் இந்த நோயாளிக்கு கெட்ட பழக்கத்தை ஏற்படுத்தியதற்கு பொறுப்பானவர் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அவர்களை தனிநபர்களாக பார்த்தால் உணர்வுகள் மற்றும் நம்பிக்கைகள் என்ன இப்போது டாக்டோவைப் பொறுத்தவரை அவர் ஒரு டாக்டராக ஆனவுடன் அல்லது அதற்கு முன்பே அவர் மருத்துவக் கல்லூரியில் சேரத் தொடங்கியவுடன் இது மிகவும் ஆரோக்கியமற்ற பழக்கம் என்று நினைத்தார் பின்னர் அந்த வழியில் தொடர்வது ஒரு மருத்துவரின் வேலையாக மாறாது பின்னர் அவர் அதை கைவிட்டார் நோயாளியாக மாறிய மற்ற நபரைப் பொறுத்தவரை அதைப் பற்றிய அவரது கருத்து என்னவென்றால் இது நான் என் நண்பருடன் தொடங்கிய ஒன்று பின்னர் அவர் சிக்கிக் கொண்டார் அவர் அடிமையானார் அவர் அதில் சிக்கிக் கொண்டார் பின்னர் அவர் அதிலிருந்து வெளியே வர ஒரு நம்பிக்கையோ அல்லது மதிப்பு முறையோ இல்லை எனவே கெட்ட பழக்கங்களின் அடிப்படையில் இது மிகவும் ஆபத்தானது என்பதைக் கதையிலிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான் ஏனென்றால் அதிலிருந்து வெளியே வர அதிக மன உறுதி தேவைப்படுகிறது அல்லது உங்கள் சொந்த நம்பிக்கை மற்றும் மதிப்பு அமைப்பிலிருந்து நிறைய மாற்றங்கள் வர வேண்டும் இதனால் உங்கள் கெட்ட பழக்கத்தை மாற்றுவதில் நேர்மறையான மாற்றத்தை நீங்கள் செய்ய முடியும் இப்போது ஏதாவது ஒன்று நல்ல பழக்கமா அல்லது கெட்ட பழக்கமா என்பதை அடையாளம் காண அடுத்த வழிகாட்டும் கொள்கை இந்த குறிப்பை மட்டுமே நான் முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் கெட்ட பழக்கங்கள் உடனடி திருப்தியையும் தன்னிறைவையும் தருகின்றன ஆனால் இது மோசமான நீண்ட கால முடிவுகளுக்கு வழிவகுக்கிறது எனவே இது ஒரு கெட்ட பழக்கம் என்பதை நீங்கள் எவ்வாறு அடையாளம் காண்பது அந்த பழக்கத்தை நீங்கள் அனுபவிக்கும்போது அது உங்களுக்கு உடனடியாக மிகுந்த திருப்தியைத் தருகிறது மீண்டும் நான் மது அருந்துவதற்கான உதாரணத்திற்கு செல்லலாம் சரி எனவே மாலை ஒரு விருந்து உள்ளது நீங்கள் குடிக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் விருந்தை ரசிக்கிறீர்கள் எனவே நீங்கள் நடனமாடினீர்கள் பின்னர் நீங்கள் வெறித்தனமாக இருந்தீர்கள் நன்றாக இருக்கிறது ஆனால் மறுநாள் காலையில் அதன் விளைவு அல்லது அந்த நள்ளிரவில் கூட நீங்கள் வாந்தி எடுக்கத் தொடங்கியபோது காலை வரை நீங்கள் நோய்வாய்ப்பட்டபோது எனவே முந்தைய நாள் சரியாக இருந்தது ஆனால் உடனடி முடிவைப் பொறுத்தவரை அது உதவியாக இல்லை ஆனால் நீங்கள் நல்ல பழக்கங்களைப் பார்த்தால் அவை உடனடி திருப்தியைத் தராது ஆனால் நீண்ட காலத்திற்கு அதிக ஈவுத்தொகையுடன் கூடிய நன்மைகளை கொடுக்கிறது எந்தவொரு நல்ல பழக்கமும் நீண்ட காலத்திற்கு பணக்கார ஈவுத்தொகையுடன் உங்களுக்கு பயனளிக்கும் எனவே எடுத்துக்காட்டாக சரியான நேரத்தில் விஷயங்களைச் செய்வது இது நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பணக்கார வெகுமதிகளைத் தரும் என்று நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டியதில்லை நாம் பேசிய கொள்கைகளின் அடிப்படையில் பொதுவாக நாம் கருத்தில் கொள்ளக்கூடிய சில எடுத்துக்காட்டுகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நான் சொன்னபோது நல்ல கெட்ட மற்றும் அசிங்கமான பழக்கங்கள் என்று எதை கருதலாம் இப்போது நமக்கு உண்மையிலேயே அசிங்கமான பழக்கம் இருக்கிறதா நான் அதை உங்களுக்குச் சுட்டிக்காட்டுவதற்காகவே வைத்தேன் கெட்ட பழக்கம் அது மீண்டும் அதிகப்படியான தீவிரத்திற்கு கொண்டு செல்லப்படும்போது அது மீண்டும் அசிங்கமாக மாறும் உதாரணத்திற்குத் திரும்பிச் செல்வோம் விருந்தில் மது அருந்துவது எனவே எவரேனும் ஓவருவர் குறிப்பிட்ட அளவு மட்டுமே குடித்தார் அது பரவாயில்லை ஆனால் அதே விருந்தில் அந்த நபர் ஒரு படி மேலே சென்று அதிகப்படியான லிகரை எடுத்துக் கொண்டார் பின்னர் அவரால் காரை ஓட்ட முடியவில்லை அவர் எவர் மீதோ மோதிவிட்டார் எனவே அது அசிங்கமாகிறது அல்லது அவரால் சரியாக நடக்க முடியவில்லை அவர் சாலையில் சேற்றில் விழுந்தார் பின்னர் மக்கள் அவரைப் பார்த்து கேலி செய்தனர் இப்போது அதே கெட்ட பழக்கம் அசிங்கமாக மாறும் எனவே அது சரிபார்க்கப்பட்டு பின்னர் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அது தீவிரமான சூழ்நிலைக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டால் அது அசிங்கமாக மாறும் சில எளியவற்றைப் பாருங்கள் இந்தப் பக்கம் கெட்ட பழக்கம் இந்தப் பக்கம் நல்ல பழக்கம் இரவு தாமதமாகத் தூங்குவது அது ஒரு கெட்ட பழக்கம் சீக்கிரம் எழுவது ஒரு நல்ல பழக்கம் தாமதப்படுத்துவது மோசமானது அதை சரியான நேரத்தில் செய்வது நல்லது இப்போது உடல்நலம் மற்றும் சுகாதாரத்தில் அக்கறை இல்லாமல் இருப்பது இப்போது நான் என் உடலைப் பெறுவேன் என்று நினைப்பது எனவே நான் மிகவும் வலிமையானவன் எனக்கு எதுவும் நடக்காது எனவே அது மோசமானது நீங்கள் மெதுவாக இந்த வகையான பழக்கத்தைக் கொண்டு வந்தீர்கள் எடுத்துக்காட்டாக அதிக எடை ஏற்படுவதைப் பொறுத்தவரை ஒரே நாளில் அது ஏற்படப்போவதில்லை இனிப்பு மீதான உங்கள் விருப்பு அல்லது உடற்பயிற்சி செய்வதில் உங்கள் ஆர்வமின்மை சிறிய நடைப்பயிற்சி அல்லது எனக்கு கவலையில்லை என்ற உங்கள் அணுகுமுறை நான் ஜங்க் உணவை சாப்பிடுவேன் பின்னர் நான் பருமனாகவும் குண்டாகவும் இருப்பதை விரும்புகிறேன் எனவே மக்கள் என்னைப் பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதைப் பற்றி நான் கவலைப்படுவதில்லை இது உங்கள் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரத்தின் அடிப்படையில் பொதுவான அக்கறையின்மை ஆனால் நல்ல பழக்கங்களின் பக்கத்தில் உடற்தகுதியைப் பராமரித்தல் மற்றும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருத்தல் இப்போது கெட்ட பழக்கம் கிசுகிசுப்பது நீங்கள் மெதுவாக தொடங்குகிறீர்கள் பின்னர் அது படிப்படியாக வளர்ச்சியடைகிறது மற்றவர்களை விமர்சிப்பது இப்போது இந்த பக்கம் நீங்கள் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள விரும்பினால் அந்த நபர் மற்றவர்களைப் பற்றி நல்ல விஷயங்களை மட்டுமே கூறுகிறார் எல்லா நேரத்திலும் சுய வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறார் தன்னை வளர்த்துக் கொள்வது இந்தப் பக்கம் கெட்ட பழக்கம் அதிகப்படியான எந்த அடிமைத்தனமும் அது குடிப்பழக்கம் அல்லது போதைப்பொருள் அல்லது சமூக வலைத்தளத்தில் அடிப்படையில் அதிக நேரத்தை செலவிடுவது கூட செய்ய வேண்டிய சில முக்கியமான வேலைகள் உள்ளன என்பதை மறந்து விடுவது பின்னர் நீங்கள் இதில் முற்றிலும் மூழ்கிவிடுகிறீர்கள் பின்னர் நீங்கள் மிக முக்கியமான செயல்பாடுகளை தவறவிட்டீர்கள் எனவே உங்களை அதிகமாகக் கட்டுப்படுத்தும் எதுவும் உங்களை அடிமையாக்குவது அதனால் அது மோசமானது இப்போது இந்த பக்கம் நல்ல பழக்கவழக்கங்களைக் கொண்ட ஒரு நபர் இவை அனைத்தையும் முற்றிலுமாகத் தவிர்க்கிறார் என்பதல்ல நபர் இந்த விஷயங்களை மிதமாக அனுபவிக்கிறார் குறிப்பாக நபர் தீங்கு விளைவிக்கும் தேவைகளைத் தவிர்க்கிறார் எடுத்துக்காட்டாக மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீங்கள் உண்மையில் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு தத்துவம் கூறுகிறது சாப்பிடுங்கள் வாழுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் எனவே நீங்கள் குடிப்பழக்கத்தைப் பொறுத்தவரை ஒரு கெட்ட பழக்கம் போன்ற ஒன்றைக் கூட சொல்ல முடியும் நீங்கள் அதை சுவைக்கிறீர்கள் கொஞ்சம் சுவைக்கிறீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் கெட்ட பழக்கத்தைப் பொறுத்தவரை மிகவும் போதை மருந்து போன்ற ஒன்றை சுவைப்பது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் உங்களைச் சுற்றியுள்ள உங்கள் மக்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பணியிடத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் பின்னர் நீங்கள் ஒரு பழக்கத்திற்கு அடிமையாக தொடங்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் நிறைய கெட்ட பழக்கங்களை உருவாக்குவீர்கள் பணத்தைத் திருடுவது பொய்களைச் சொல்வது கெட்ட பழக்கத்தைத் தக்கவைத்துக்கொள்வதற்காக சில குற்றச் செயல்களைப் பற்றி சிந்திப்பது போன்றவை எனவே ஒரு விஷயம் மற்றொன்றுக்கு வழிவகுக்கிறது பின்னர் அது மிகவும் சக்திவாய்ந்த சங்கிலியாக மாறுகிறது அதை நீங்கள் அவ்வளவு எளிதில் உடைக்க முடியாது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் அது மிகவும் சக்திவாய்ந்ததாகிவிட்டது இப்போது இந்த பக்கம் தொலைக்காட்சி பார்ப்பதில் நேரத்தை வீணடிப்பது அல்லது இணையத்தில் தேடுவது போன்ற எளிய விஷயம் அது மெதுவாக குவிகிறது எனவே மாணவர்கள் ஆரம்பத்தில் இரண்டு விண்டோக்களுடன் தொடங்குவதை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு விண்டோவில் உண்மையான கல்வி வேலை மற்ற விண்டோவில் பேஸ்புக் அல்லது வேறு சில சமூக வலைப்பின்னல் தளம் திறந்திருக்கும் இப்போது ஆரம்பத்தில் எதுவும் நடக்காது திடீரென்று ஒரு செய்தி வருகிறது சரி அது தோன்றும் எனவே யார் அதை அனுப்புகிறார்கள் என்பதைப் பார்க்க அவர் ஆசைப்படுகிறார் அவர் பதிலளிக்கிறார் பின்னர் பையன் நான் இந்த இடுகையை வைத்துள்ளேன் பாருங்கள் என்று கூறுகிறான் அவர் இடுகைக்கு செல்கிறார் இடுகையிலிருந்து இருந்து மற்ற இணைப்புகள் உள்ளன பின்னர் அவர் மேலும் பார்ப்போம் என்று நினைக்கிறார் ஓ நான் மிகவும் இழக்கிறேன் என்ற உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது எனவே அவர் என்ன செய்கிறார் பின்னர் அவர் இன்னொரு விஷயத்தை அனுப்புகிறார் மற்ற ஐந்து பேரும் மற்ற பையனும் வருகிறார் நாம் அனைவரும் ஏன் ஒன்றாக அரட்டையடிக்கக்கூடாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் தொடர்ந்து அரட்டையடிக்கிறார்கள் அவர்கள் உணரும் நேரத்தில் அது அதிகாலை மூன்று மணி நான்கு மணி போன்றதாக இருக்கிறது அவர்கள் முந்தைய நாள் மாலை சுமார் ஏழு எட்டு மணிக்கு தொடங்கினர் எனவே நேரம் வெறுமனே வீணடிப்பதில் மட்டுமே கடந்து செல்கிறது இப்போது இந்த பக்கம் நல்ல பழக்கத்தை வளர்ப்பதில் ஆர்வமுள்ள நபர் அவர் அல்லது அவள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிறார் நேரம் ஒரு அரிய பொருளாக கருதப்படுகிறது அது திட்டமிடப்பட்டது அது ரேஷனிங் அடிப்படையில் பயன்படுத்தப்படுகிறது நேரம் மிகவும் வீணாக்கப்படாது இந்த முறை இந்த பக்கம் கெட்ட பையன் கெட்ட பழக்கத்தினால் உருவாக்கப்பட்ட நபர் அவர் சரியான நேரத்தில் உணவை சாப்பிடுவதில்லை எனவே திடீரென்று மூன்று மணி அவர் அல்லது அவள் ஏதாவது சாப்பிட சாப்பிட விரும்புகிறார்கள் அவர்கள் செல்கிறார்கள் சமையலறையில் அல்லது குளிர்சாதன பெட்டியில் வைத்திருக்கும் எதையும் எடுத்துக்கொள்கிறார்கள் பெரும்பாலான நேரங்களில் அது ஜங்க் உணவாக இருக்கும் இப்போது இந்த முறை நல்ல பழக்கத்தை வளர்க்க முயற்சிக்கும் நபர் சரியான நேரத்தில் சாப்பிடுகிறார் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுகிறார் நாம் கொடுக்கக்கூடிய பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன எனவே கெட்ட பழக்கம் இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால் பொருட்களைத் திருடுவது ஆனால் ஒருவர் வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பழக்கம் அந்த பழக்கங்களை உருவாக்குவது அது அந்த நபர் நேர்மையானவர் மற்றும் நம்பத் தகுதியானவர் என்ற ஒரு வகையான பிம்பத்தை உருவாக்கும் மேலும் எடுத்துக்காட்டுகளைப் பின்னர் பார்ப்போம் ஆனால் உங்களுக்கு மேலும் ஒரு கதையைக் கொடுப்பதன் மூலம் நான் உங்களுக்கு இடைவெளி கொடுக்க விரும்புகிறேன் பின்னர் கதையை அடிப்படையாகக் கொண்ட மேலும் ஒரு பாடம் மற்றும் ஒரு வழிகாட்டுதலுடன் வெளியே வருவோம் இந்தக் கதையை நான் சிறுவனாக இருந்தபோது படித்தேன் பின்னர் நான் ஏன் கெட்ட பழக்கங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடாது என்பது பற்றி இது மிகவும் நீடித்த பாதிப்பை ஏற்படுத்தியது இப்போது இதைப் பாருங்கள் இது உண்மையில் தனது மகனை மிகவும் நேசித்த ஒரு தாயைப் பற்றியது இந்த தாய் இந்த மகனை வேறு எந்தத் தாயையும் விட குறைவாக நேசிக்கிறாரா என்று நீங்கள் என்னிடம் கேட்டால் இல்லை ஒருவேளை அவரது மகனை மிகவும் நேசித்தவர் அவளாக இருக்கலாம் ஆனால் கதை நமக்கு எப்படி மாறுகிறது இந்த முறை கதை கடைசி நாளில் வெளிவருகிறது அதில் ஒரு கைதி தூக்கிலிடப்பட உள்ளார் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது எனவே அவர் தூக்கிலிடப்பட உள்ளார் அதற்கு சற்று முன்பு அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அவர்கள் வந்து அந்த நபருக்கு ஒரு பார்வையாளர் வந்திருக்கிறார் பின்னர் அவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்று கூறுகிறார்கள் அவள் குமுறுகிறாள் அவள் அழுகிறாள் பின்னர் அவள் விரக்தியடைகிறாள் எனவே கைதி ஜெயிலரிடம் வார்டனிடம் கூறுகிறார் அவர் கூறுகிறார் ஐயா அவர் என் அம்மா எனவே ஜெயிலர் நினைக்கிறார் நிச்சயமாக மகன் தாயைச் சந்திக்க ஆர்வமாக இருப்பார் எனவே அவர் கூறுகிறார் சரி நான் அவளைக் கூட்டிக்கொண்டு வருகிறேன் அவர் கூறுகிறார் ஐயா நிறுத்துங்கள் ஏன் நான் அவளைப் பார்க்க விரும்பவில்லை எனவே ஜெயிலர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் இது கடைசி நாள் கடைசி சில மணிநேரங்கள் உங்கள் வாழ்க்கையின் சில தருணங்கள் பின்னர் அது உங்கள் தாய் யார் ஒருவர் தாயை மரணத்திற்கு சற்று முன்பு பார்க்க விரும்ப மாட்டார்கள் அவள் வந்திருக்கிறாள் அவள் உங்களைப் பார்க்க மிகவும் ஆசைப்படுகிறாள் நீங்கள் ஏன் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அதற்கு மகன் அவள் காரணமாகவே நான் இங்கு வந்துள்ளேன் என்பதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று கூறுகிறார் மீண்டும் ஜெயிலருக்கு முழு கதையும் தெரியும் அவர் கூறுகிறார் இல்லை நீங்கள் ஒரு வங்கியைக் கொள்ளையடிக்கச் சென்றீர்கள் என்பது எனக்கு நினைவிருக்கிறது பின்னர் அங்குள்ள மேலாளர் எதிர்த்தார் பின்னர் அவர் உங்களுக்கு பணம் கொடுக்க விரும்பவில்லை எனவே அந்த நேரத்தில் கோபத்தில் நீங்கள் அந்த ரிவால்வரை எடுத்து பின்னர் அவரை சுட்டுக் கொன்றீர்கள் அதற்குள் போலீசார் வந்துவிட்டார்கள் அவர்கள் உங்களைப் பிடித்தனர் பின்னர் அது ஒரு கொலை என்பதால் பின்னர் ஒவ்வொருவரின் கண்களுக்கு முன்பும் நடந்ததால் எனவே இப்போது நீங்கள் தண்டிக்கப்படுகிறீர்கள் எனவே நீங்கள் செய்த மிக முக்கியமான குற்றச் செயலாக அது இருந்தது அதற்கு உங்கள் தாயை எப்படிக் குற்றம் சொல்ல முடியும் அவர் கூறினார் ஐயா உங்களுக்குத் தெரியாது ஆனால் நான் என் கதையை உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் இது நான் எல் கே ஜியில் இருந்தபோது எனது வகுப்புத் தோழர் வைத்திருந்த ஒரு சிறிய பின்னை பார்த்தேன் பின்னர் நான் பின்னை எடுத்தேன் ஏனென்றால் சில காகிதங்களை இணைக்க நான் அந்த குண்டூசியை பயன்படுத்த விரும்பினேன் அன்று நான் என் அம்மாவிடம் சொன்னேன் அம்மா வகுப்பில் என் பக்கத்தில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் இருந்து நான் முள்ளை திருடினேன் மறுநாள் என் அம்மா எதுவும் சொல்லவில்லை அடுத்த நாள் நான் மற்றொரு பையன் வைத்திருந்த ரப்பர் அழிப்பானை எடுத்தேன் பின்னர் நான் அதை என் அம்மாவிடம் காட்டினேன் அவள் என்னை மிகவும் நேசித்ததால் அவள் எதுவும் சொல்லவில்லை சரி பின்னர் நான் முதல் வகுப்பிற்குச் சென்றேன் நான் பென்சில்களைத் திருட ஆரம்பித்தேன் சரி என் அம்மா எதுவும் சொல்லவில்லை இரண்டாவது வகுப்பு மூன்றாம் வகுப்பு நான் தொடர ஆரம்பித்தேன் நான் ஷார்பனர்களை எடுத்தேன் நான் ஐந்தாம் வகுப்பை அடைந்தபோது பென்சில் பெட்டிகளை முழுவதுமாக திருட ஆரம்பித்தேன் மெதுவாக நான் அவர்களின் புத்தகங்களைத் திருடிக் கொண்டிருந்தேன் மற்ற பொருட்களைத் திருடிக் கொண்டிருந்தேன் நான் எட்டாம் வகுப்பை அடைந்தபோது யாரோ ஒருவர் பயன்படுத்தும் கடிகாரம் எனக்கு பிடித்திருந்தது அதனால் அவர் அதை சிறிது நேரம் வைத்துவிட்டு முகம் கழுவச் சென்றபோது அதை மட்டும் திருடி விட்டேன் சரி நான் அதைக் காட்டினேன் அதனால் என் அம்மா அவள் எதுவும் சொல்லவில்லை இப்போது அது அப்படியே தொடர்ந்தது அப்படியானால் நான் கல்லூரியின் போது இருந்ததைப் போல மற்ற இடங்களிலிருந்து பணத்தை திருட ஆரம்பித்தேன் நான் வெளி இடங்களில் இருந்து இருந்து பணத்தை திருடுவேன் இரவில் சென்று பணத்தை திருடுவேன் மக்கள் என்னைப் பிடிக்கவில்லை ஆனால் நான் ஒரு பெரிய ஒன்றிற்கு செல்ல நினைத்தேன் உண்மையில் ஒரு வங்கியைக் கொள்ளையடிப்பது போல நான் சென்று பின்னர் பணத்தை எடுத்துக் கொண்டேன் ஆனால் மேலாளர் என்னைப் பார்த்துவிட்டார் E சில காகிதங்களைப் இணைப்பதற்காக நான் அந்த சிறிய முள் திருடப்பட்டபோது என் அம்மா முதல்முறையே என்னைத் தடுத்து நிறுத்தியிருந்தால் அந்த நேரத்தில் அவள் மகனே திருடுவது நல்லதல்ல நீ போய் மன்னித்துவிடுங்கள் என்று கூறி இந்த பின்னை திருப்பிக் கொடுத்துவிடு நான் உனக்காக பல ஊசிகளைப் வாங்கித்தருகிறேன்என்று கூறியிருந்தால் அல்லது அடுத்த நாள் நான் அதை அழிப்பான் எடுத்தபோது நான் உனக்கு இன்னும் சிறந்தவற்றை கொடுக்கிறேன்இதை திருப்பி கொடுத்துவிட்டு மன்னிப்பு கேள் என்று கூறியிருந்தால் சரி எனவே நான் அந்த நேரத்திலேயே அந்த பழக்கத்தை நான் நிறுத்தியிருப்பேன் நான் இந்த நிலையை அடைந்து ஒரு குற்றவாளியாக மாறியிருக்க மாட்டேன் நான் இப்போது தூக்கிலிடப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் அவளை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லது நான் இதில் நியாயமானவன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா எனவே சிறைச்சாலை அதிகாரி பேசாமல் இருந்தார் பின்னர் அவர் கதையைச் சொன்னபோது உங்களுக்குக் கிடைக்கின்ற பாடம் என்ன

கெட்ட பழக்கங்களைப் பொறுத்தவரை அதை மொட்டில் உடைத்து விடவும் கெட்ட பழக்கங்களை உருவாக்குவது ஆபத்தானது மற்றும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் எனவே ஒரு கெட்ட பழக்கத்தை மொட்டில் அகற்றுவது நல்லது அதாவது கதையில் அவர் முள் எடுத்தபோதுதான் அம்மா அவரைத் தடுத்திருந்தால் யாரையாவது சுட்டுக் கொன்று அதன் காரணமாகத் தூக்கிலிடப்பட்ட குற்றவாளியாக அவர் மாறியிருக்க மாட்டார் அவர் தனது வாழ்க்கையை இழந்தார் அதற்கும் மேலாக மகனுக்கும் தாய்க்கும் இடையிலான கடுமையான சூழ்நிலையைப் பாருங்கள் மகனை மிகவும் நேசித்த தாய் மகன் எதிர்கொள்ள விரும்பாத மிக மோசமான நபராக மாறினார் எனவே எந்தவொரு கெட்ட பழக்கத்தையும் மொட்டில் அகற்ற முயற்சித்தால் இதைத் தவிர்க்கலாம் இப்போது நான் இந்த விரிவுரையை முடிக்க விரும்புகிறேன் சார்லஸ் பிரபுவின் இந்த சிந்தனையுடன் அவர் கூறுகிறார் முதலில் நாம் நமது பழக்கவழக்கங்களை உருவாக்குகிறோம் பின்னர் நமது பழக்கவழக்கங்கள் நம்மை உருவாக்குகின்றன எனவே நல்ல பழக்கங்களோ கெட்ட பழக்கங்களோ முதலில் அவற்றைச் சரிசெய்வோம் ஆனால் மெதுவாக அவை நம்மை உருவாக்குகின்றன அது கெட்ட பழக்கம் என்றால் அவை நம்மை கெட்ட மனிதர்களாக ஆக்குகின்றன அவர்கள் நல்ல பழக்கமாக இருந்தால் அவை நம்மை நல்ல மனிதர்களாக ஆக்குகின்றன இப்போது மீண்டும் அதைப் பற்றி சிந்தியுங்கள் கடந்த சொற்பொழிவில் உங்கள் நல்ல கெட்ட பழக்கங்களை அடையாளம் காணும்படி கேட்டேன் இப்போது இதில் மீண்டும் நீங்கள் மொட்டில் என்ன கெட்ட பழக்கங்களை நசுக்க வேண்டும் என்பதை மறுபரிசீலனை செய்ய முயற்சி செய்யுங்கள் பின்னர் என்ன நல்ல பழக்கங்களை நாம் மேலும் வளர்த்துக் கொள்ள முடியும் மேலும் ஒரு கதையுடன் உதாரணத்துடன் உங்களிடம் திரும்பி வருவேன் அதில் அடுத்த சொற்பொழிவில் நல்ல மற்றும் கெட்ட பழக்கங்களை நீங்கள் எவ்வாறு அடையாளம் காணலாம் என்பது பற்றிய மேலும் சில வழிகாட்டுதல்களை நீங்கள் அறியலாம்